அனிமல் செல் கல்ச்சர் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வருக எனவே இன்று நாம் 3 வது வாரத்தின் ஐந்தாவது சொற்பொழிவுக்குள் இருக்கிறோம் ஆகவே நான் முடித்த கடைசி சொற்பொழிவில் நீங்கள் நினைவு கூர்ந்தால் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் ஒவ்வொரு செல் ஒரு தனித்துவமான எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் சுரக்கிறது ஒரு நிமிடம் தர்க்கரீதியாக சிந்திக்க இது ஒரு அர்த்தத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் எனவே நம் உடலில் அல்லது இந்த ஹார்ட்டில் ஹார்ட் கார்டியாடிக் செல்கள் அந்த இடத்தில் வளர்கின்றன அந்த இடத்தில் பிரைன் செல்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன எங்களுக்கு மஸ்ஸிள் ஸ்கெலெட்டல் மஸ்ஸிள் உள்ளது அல்லது ஸ்கெலெட்டல் மஸ்ஸிள் இப்பகுதியில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன மற்றும் ஒவ்வொன்றும் இவை சில வேறுபட்ட இயந்திர பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக ஹார்ட்டின் இயந்திர பண்பு பற்றி நான் பேசினால் அவை ஸ்கெலெட்டல் மஸ்ஸிள் விட முற்றிலும் வேறுபட்டவை பின்னர் பிரைனில் உள்ள இந்த உயிரணுக்களின் இயந்திர பண்பு ஆகும் நான் எளிமையானதை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் நீங்கள் இன்னும் பலவற்றைக் கொண்டிருக்கலாம் மென்மையான மஸ்ஸிள் வழியாக உணவு நகரும் குடலைக் கட்டுப்படுத்தும் செல்களைப் பற்றி சிந்திக்கலாம் இயந்திர பண்பு என்றால் என்ன உங்கள் ஹார்ட் துடிக்கிறது எனவே இதன் பொருள் செல்கள் இந்த உரிமையைப் போல நகரும் இப்போது விதை வைத்திருப்பது ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் இது உண்மையில் ஏதாவது செய்ய வேண்டும் உதாரணமாக சொல்லுங்கள் இவை உங்கள் ஹார்ட் செல்கள் சரி இப்போது எளிமைக்காக நான் இதைப் போடுகிறேன் இந்த செல்கள் இடைநீக்கம் செய்யப்படுவது நீலமானது ஒருவிதமான எக்ஸ்ட்ரா செல்லுலார் பிலுயிட் உள்ளது மேலும் இந்த செல்கள் ஒருவருக்கொருவர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் மற்றும் சுற்றியுள்ள திசுக்களால் குறிப்பிட்ட அளவு ஒரு அணியாக நங்கூரமிடப்படுகின்றன இப்போது இந்த செல் நகரும் போது எனவே இந்த உயிரணுக்களுடன் வெவ்வேறு வகையான இயக்கம் நடைபெறுகிறது எனவே இது போன்ற இயக்கத்தைக் கொண்டுள்ளது இது போன்ற சுருக்கத்தைக் கொண்டுள்ளது இது போன்ற சுருக்கத்தைக் கொண்டுள்ளது எனவே ஒவ்வொரு முறையும் அவ்வாறு செய்யும்போது இந்த இணைப்பு புள்ளிகளில் இயக்கம் உள்ளது இந்த இணைப்பு புள்ளிகளை நீங்கள் காண்கிறீர்கள் இது இந்த இணைப்பு நீரூற்றுகள் அல்லது இணைப்பு புள்ளிகள் போன்றது எல்லா நேரத்திலும் நீட்டிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வருகிறது எனவே நான் உங்களிடம் சொல்ல முயற்சித்ததை மீண்டும் வரைபடத்திற்கு வருவது இந்த விஷயங்கள் ஒரு வகையான நெகிழ்வான கையை நகர்த்துவதாகும் இப்போது ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள் இந்த இணைப்பு புள்ளியால் உருவாக்கப்படும் சக்தி எந்த சக்தியை விட அதிகமாக உள்ளது இது இணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இந்த காண்ட்ராக்ஷன் லோஷன் காரணமாக இந்த இணைப்பு பெக்கால் உருவாக்கப்படும் சக்தி அட்ஹரிக் சக்தியை விட அதிகமாக உள்ளது எனவே இங்கே 2 சக்திகள் உள்ளன இந்த பகுதியின் இயக்கம் காரணமாக உருவாக்கப்படும் சக்தி ஒன்று இதை இன்னும் எளிமையாக வரையலாம் இது எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இது செல் n ஆகும் எனவே இது ஒரு சப்ஸ்ர்டேட் மற்றும் இது சப்ஸ்ர்டேட் இணைக்கப்படுவதற்கான புள்ளியாகும் எனவே இணைப்பு சக்தியை இணைக்க உதவும் ஒரு சக்தி உள்ளது ஒரு இணைப்பு சக்தி உள்ளது அதேசமயம் இங்கு செயல்படும் மற்றொரு சக்தி உள்ளது இது கலத்தின் காண்ட்ராக்ஷன் அல்லது இயந்திர செயல்பாடு காரணமாக உருவாக்கப்படும் சக்தியாகும் இப்போது நான் இந்த சக்தியை F பிரைமுடன் குறிக்கிறேன் மற்றும் I இணைப்பு சக்தியை F டபுள் பிரைம் என்றும் நியூட்டனின் அடிப்படையில் F பிரைம் F டபுள் பிரைம் விட அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் இந்த செல் இந்த மேற்பரப்பில் இருந்து பிரிக்கப்படும் எனவே இந்த செல் அங்கு இருக்க வேண்டுமென்றால் அது அங்கு இணைக்கப்பட வேண்டும் அல்லது அதன் இயக்கம் நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்க வேண்டும் லீனியர் சாளரம் உங்களுக்கு இது போன்ற நெகிழ்வு தெரியும் எனவே இந்த இணைப்பு புள்ளி சமமாக ஒரு நெகிழ்வான மேற்பரப்பாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் நீங்கள் என் புள்ளியைப் பார்க்கிறீர்களா எனவே இங்கே நாம் என்ன சொல்கிறோம் உங்களிடம் ஒரு கண்ணாடி சப்ஸ்ர்டேட் உள்ளது அதில் கூடுதல் மூலக்கூறுகள் அல்லது எதுவும் இல்லை இப்போது கண்ணாடி சப்ஸ்ர்டேட் மேல் இந்த கண்ணாடி மேற்பரப்பை இதுபோன்ற ஒன்றை அலங்கரித்து உங்கள் செல்கள் ஒருமுறை வாருங்கள் அங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள் செல்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன இப்போது இந்த செல்கள் இது போன்ற பிணைப்பை எதையாவது சுரக்கின்றன எனவே இது வண்ணத்தை மாற்ற அனுமதிக்கிறேன் இப்போது நீங்கள் குழப்பமடையச் செய்கிறேன் அதை சிவப்பு நிறமாகப் பயன்படுத்த அனுமதிக்கிறேன் இது வாழ்க்கையை எளிதாக்கும் எனவே இது நீங்கள் மேற்பரப்பை மேற்கோள் காட்டிய சிவப்பு மற்றும் நீங்கள் கவனித்த இளஞ்சிவப்பு கலத்தால் சுரக்கப்படுகிறது எனவே இப்போது இந்த 2 இப்போது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன எனவே இது போன்றது இது நான் மேற்பரப்பை மேற்கோள் காட்டிய மூலக்கூறு எனவே இது இப்படி தொங்கிக்கொண்டிருக்கிறது இங்கே ஒரு செல் வருகிறது இது இந்த கையை சுரக்கிறது இப்போது நான் இந்த கையை அசைக்கிறேன் இது செல்களால் சுரக்கப்படும் கை எனவே இந்த 2 வந்து இது போன்ற ஒரு பிணைப்பை உருவாக்குவதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது அவர்கள் இதைப் போல சிறப்பாக நகர முடியும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆகவே சப்ஸ்ர்டேட் வெஸ்ஸல் மற்றும் மாற்றங்களைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் இதுதான் நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறேன் இவை அனைத்தும் மேற்பரப்பு மாற்றமாகும் இது துல்லியமாக என்ன செய்ய முடியும் ஆனால் இதைச் சொன்னபின் நான் இதைப் பெறுவதற்கு முன்பு வேறு கேள்வியைக் கேட்பேன் எனவே நான் உங்களிடம் சொன்னேன் எனவே வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு செல்கள் எனவே நான் 4 செல்களை எடுத்துக்காட்டுகிறேன் 1 கார்டியோ மயோசைட்டுகளைப் பற்றி நான் சொன்னேன் ஒன்று ஸ்கெலெட்டல் மஸ்ஸிள் பற்றி சொன்னேன் மூன்றாவது மென்மையான மஸ்ஸிள் பற்றியும் முன்னும் பிரைன் உள்ள நியூரான்களைப் பற்றியும் சொன்னேன் ஏனெனில் நாங்கள் சேர்த்தது மென்மையானது இப்போது இந்த வெவ்வேறு மஸ்ஸிள் வகை மற்றும் செல் இந்த நியூரானின் நியூரான்களை வகைப்படுத்துகின்றன எனவே நான் அழைக்க முடியாத மஸ்ஸிள் வகை இந்த மஸ்ஸிள் வகைக்குள்ளும் கூட வெவ்வேறு இயக்கவியல் உள்ளது அவை மேற்பரப்புடன் இயந்திர தொடர்பு வேறுபட்டது அதன் சுற்றியுள்ள செல்கள் வேறுபட்டவை மற்றும் அது அங்கு வெவ்வேறு வகையான சக்திகளை உருவாக்குகிறது இது இந்த சக்தி தலைமுறையால் நிர்வகிக்கப்படுகிறது என்பது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் செல்லுலார் வேதியியலால் நிர்வகிக்கப்படுகிறது பொருட்கள் எனவே 2 விஷயங்கள் உள்ளன அதன் இயந்திர பண்புகள் இரண்டாவதாக வேறுபடுகின்றன இயந்திர பண்பு என்பது ECM பொருளின் செல்லுலார் வேதியியலின் செயல்பாடு எனவே நாம் இதை மிகவும் கவனமாகப் பார்த்தால் இந்த செல்கள் வெவ்வேறு வகையான மேற்பரப்பு தொடர்புகளுடன் தங்கள் சொந்த காலனிகளில் இருக்க விரும்புவதாகத் தெரிகிறது எனவே நீங்கள் ஒரு டிஷில் ஒரு குறிப்பிட்ட செல் வகையை வளர்க்க வேண்டுமானால் எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு யோசனை இருக்க வேண்டும் அது அந்த செல் வகையை பிரதிபலிக்க உதவும் அல்லது விவோவில் வளர்ந்து வரும் அதே சூழலை அதிகம் உணர உதவும் அல்லது நிஜ வாழ்க்கையில் இது ஒரு அம்சமாகும் எனவே அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இயல்பு உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் சப்ஸ்ர்டேட் எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இங்கே நீங்கள் சப்ஸ்ர்டேட் வைத்திருக்கிறீர்கள் எனவே செல் 1 கலத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் கூற விரும்பினீர்கள் அப்போது உங்களுக்குத் தெரிந்தவை உங்கள் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ப்ரோடீன் அல்லது பொருளின் தேர்வோடு சப்ஸ்ர்டேட் இது போன்ற கார்போஹைட்ரேட்டுகளைக் கொண்டிருக்கிறதா இப்போது இங்கே மாற்றியமைக்கப்பட்ட நிலைமை உங்கள் செல் வருகிறது முதலில் அதை உருட்டுவதற்கு அதன் ஊடகம் சிறிது சிறிதாக இருக்கிறது முதலில் அதன் மின்னியல் தொடர்பு பாசிட்டிவ் நெகட்டிவ் இடைவினை இது ஒரு சப்ஸ்ர்டேட் விழும் பின்னர் இது ஒருவேளை இது நீங்கள் செய்த இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் கோட்டிங் என்று நம்பப்படும் ஒன்று அதன் DNA க்கு அதன் மேற்பரப்பு ஏற்பிகள் மூலம் ஒரு சமிக்ஞையை அனுப்பக்கூடும் நண்பரே அந்த ப்ரோடீன்ஸ் சிலவற்றை நீங்கள் சுரக்க அவை பிணைப்பை உருவாக்கப் போகின்றன அல்லது சப்ஸ்ர்டேட் இருக்கும் இந்த மற்ற ப்ரோடீன்ஸ் டேட்டிங் தொடங்கும் இப்போது நீங்கள் இப்போது ஒருவருக்கொருவர் பேசுவதைப் பார்க்கிறீர்கள் இது ஒரு செல் அமைப்புக்கு வெளியே வாழத் தொடங்குகிறது நீங்கள் அடிப்படையில் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் கலத்தை அதன் வீட்டிலிருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் அதை திருமணம் செய்து கொள்ளும் கலத்தை திருமணம் செய்கிறீர்கள் மற்றொரு சூழல் மற்றொரு சப்ஸ்ர்டேட் மற்றொரு வீடு மற்றும் உங்கள் வீடு ஆகியவை நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்ளும் வெஸ்ஸல் ஆனால் இப்போது அவர்கள் அங்கு வெற்றிபெற விரும்பினால் அவர்கள் வீட்டிலேயே உணர உகந்த சூழலை உருவாக்க வேண்டும் எனவே அவர்கள் வீட்டில் உணர இந்த உகந்த சூழல் இங்கே இல்லை இன்னும் சில செல்கள் உள்ளன அவை ஏன் நமக்குத் தெரியாது அவர்கள் தங்கள் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஹார்மோனி இழக்க விரும்புகிறார்கள் எந்த சமூகத்திலும் எங்கும் வளர முடியும் எங்கும் பெருக ஆரம்பிக்கலாம் அவை ஒருவித முரட்டு செல்கள் முரட்டு நாடுகள் என்று அழைக்கப்படும் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அந்த முரட்டு செல்கள் போன்றவை இந்த செல்கள் முற்றிலும் எங்கும் செல்லலாம் அதாவது அவை எதையும் மற்றும் எல்லாவற்றையும் பற்றிய எக்ஸ்ட்ரா செல்லுலார் சூழலுடன் மாற்றியமைக்க முடியும் அல்லது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒன்று கூட தேவையில்லை இந்த முரட்டு செல்கள் அல்லது இந்த வார்த்தையை நாம் கேன்சர் என்று அழைக்கிறோம் எனவே அந்த செல்கள் இது கேன்சர் செல்களை நாம் வரையறுக்கக்கூடிய ஒன்றாகும் அந்த செல்கள் அதன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் ஹார்மோனி சமரசம் செய்யப்பட்டு அவை எங்கு வேண்டுமானாலும் பயணிக்கின்றன மற்றும் அங்குள்ள முரட்டு காலனிகளை உருவாக்குகின்றன மேலும் அவை சுற்றியுள்ளவற்றிலிருந்து என்ன செய்கின்றன என்றால் அவை தங்கள் சொந்த நலனுக்காக வளங்களை வெளியே இழுக்கின்றன மற்றும் அந்த சமூகத்தை மிகவும் முடக்குகிறது மற்றும் அவர்களின் தேவையான தேவைகள் இல்லாமல் அவர்களை உருவாக்கி மனிதகுலம் அவர்களுக்குள்ளேயே தங்கள் சொந்தப் பிரச்சினையைப் புரிந்துகொள்ளும் வரை அவர்கள் வெற்றி பெறுவதை உறுதிசெய்கிறார்கள் அவர்களுக்குள் அத்தகைய முரட்டு நாடுகள் அல்லது முரட்டு செல்கள் உள்ளன அவர்கள் அதிசயங்களைச் செய்யலாம் இப்போது இது அனைத்தையும் ஒன்றாக ஒரு வித்தியாசமான முன்னுதாரணத்திற்கு கொண்டு வருகிறது முன்னுதாரணம் இதுதான் இது நீண்ட காலமாக இருந்து வருகிறது மேலும் அதைப் பற்றி சிந்திக்கும் சதி முன்னுதாரணம் இதுதான் ஒரு நிமிடம் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் இது எவ்வாறு செயல்படுகிறது எனவே ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவில் ஈடுபடும்போது ஸ்பெர்ம் மற்றும் ஓவும் கருவுற்றதும் அவர்களுக்கு ஒரு குழந்தை கருத்தரித்ததை நீங்கள் அறிவீர்கள் எனவே உருவாக்கப்பட்ட முதல் செல் ஒரு ஜிகோட் ரைட் எனவே உங்களிடம் இது ஸ்பெர்ம் ஓ ஒரு வினாடி இதை எடுத்துக் கொள்ளட்டும் இது ஸ்பெர்ம் மற்றும் இந்த முட்டை ஒருவருக்கொருவர் உரமிடுகிறது இதை நாம் 2 n அல்லது ஜிகோட் ரைட் என்று அழைக்கிறோம் நீங்கள் அனைவரும் எங்காவது 10 ஆம் வகுப்பு வரை இருந்தீர்கள் அல்லது நீங்கள் படித்திருக்க வேண்டும் இந்த ஜிகோட் பின்னர் ஒரு மாஸ் செல் உருவாக்குகிறது மற்றும் இந்த செல் மாஸ் இறுதியில் ஒரு கருவை உருவாக்குகிறது மற்றும் இந்த கரு இறுதியில் ஒரு குழந்தையாகிறது இப்போது இந்த கட்டங்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் அவை செல்கின்றன இந்த செல்கள் காலனி இல்லை ஏனென்றால் அவை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளன எனவே இந்த செல்கள் ஆரம்பத்தில் வெவ்வேறு எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் மாற்றியமைக்கப்பட்டன அவை அனைத்தும் ஒன்றாகக் கொத்தாக உள்ளன இதன் பொருள் நாம் உருவாகும் செல்கள் அவை அந்த தனித்துவமான எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் ஒன்றாகக் கொத்தாகின்றன பின்னர் இறுதியில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் வித்தியாசமாக 10 கலங்கள் போன்ற கலங்களின் செல் சமூகம் பல்வேறு வகையான எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் சுரக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் மற்றொரு 10 வெவ்வேறு எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸை சுரக்கப் போகிறது ஆனால் அதற்கு முன்னர் இந்த சூழ்நிலையைப் பற்றி நீங்கள் நினைத்தால் இந்த செல்களைப் போன்ற இந்த செல்கள் அனைத்திலும் எந்தவிதமான எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸை கால்களையும் அடைய முடியும் எனவே இது கேன்சர் பார்ப்பதற்கான மிகவும் மாறுபட்ட வழியைக் கொண்டுவருகிறது இது ஒரு வளர்ச்சிக் கோளாறு அல்லது சரியான வார்த்தையால் அல்ல ஏனெனில் வளர்ச்சிக் கோளாறு என்பது வேறுபட்ட நிலைக்கு பயன்படுத்தப்படுகிறது இது ஏதோ ஒன்று பதில் வளர்ச்சியில் பொய் இருக்கலாம் முன்னுதாரணம் இதை இப்படி வைப்போம் யாரிடமிருந்தும் எந்த வார்த்தையையும் கடன் வாங்குவதற்கு பதிலாக இதை இப்படியே வைப்போம் அந்த செல்கள் காட்சிப்படுத்த முயற்சிப்பதால் ஒரு செல் ஒரு செல் மாஸ்ஸாக மாறுகிறது இறுதியில் இந்த மாஸ் செல்கள் அவற்றின் காலனிகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்குத் தெரியும் சில சிவப்பு நிறமாகின்றன சில பச்சை நிறமாகின்றன அதாவது இங்கே நான் அதை அடையாளமாக வைக்கிறேன் சிலருக்கு வயலட் ஆகிறது சில மஞ்சள் இதேபோல் எனவே இந்த காலனிகள் அவை எதையும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதற்கு முன்பே உருவாக்கப்பட்டவை அவை ஒத்தவையா எதிர்காலத்தில் எந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கப் போகிறது ஆனால் இந்த கட்டத்தில் நீங்கள் இதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது என்னவென்றால் இந்த இயக்கவியல் உயர்ந்து வரும் சில வளர்ந்து வரும் பகுதிகள் மற்றும் ECM பொருட்களின் செல்லுலார் வேதியியலில் ஒரு பெரிய புரிதல் நடக்கிறது எனவே இப்போது நீங்கள் எங்கு இறங்குகிறீர்கள் என்ற கேள்வி அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஈ எம் இயற்கை ஈ எம் என்ன நான் இந்த வார்த்தையை இயற்கையான ஈ எம் பயன்படுத்துவதற்கு ஒரு காரணம் உள்ளது இதில் ஈ எம் இது உங்களுக்கு விருப்பமான செல்களை வளர்ப்பதற்கு வெஸ்ஸல் இணைக்க உதவுகிறது அந்த செயற்கை ஈ எம் கள் என்ன செயற்கை ஈ எம் என்றால் என்ன இவை உங்கள் இயற்கையான ECM களாக இருந்தால் நீங்கள் எப்போதும் அனலாக் அல்லது இந்த இயற்கை ECM ஐப் பிரதிபலிக்கும் ஒன்றை உருவாக்கலாம் எனவே இந்த இயற்கையான ஈ எம் ஐப் பிரதிபலிக்கும் அல்லது செயற்கை ஈ எம் என நாணயமாக்குபவர்கள் இந்த செயற்கை ஈ எம் பற்றி மிகவும் தனித்துவமான பயோ ஆர்கானிக் வகையான விஷயங்களிலிருந்து அதைப் பற்றி பேசுவோம் எனவே இந்த கட்டத்தில் உங்களுக்கான வீட்டுச் செய்தி முக்கியமானது ஆம் நான் தொடங்கிய இந்த வகையான வெஸ்ஸல் எங்களிடம் உள்ளன எனவே நாங்கள் ஐந்தாவது சொற்பொழிவில் இருக்கிறோம் உங்களுக்கு 3 வது வாரம் தெரிந்ததைப் போல வைக்கிறேன் இது எங்கள் விரிவுரை 5 ஆகும் அங்கு நாங்கள் அதை முடிக்கும் கட்டத்திற்கு கிட்டத்தட்ட இருக்கிறோம் எனவே எங்களிடம் இந்த வகையான வெஸ்ஸல் உள்ளன அதன் மேல் நாம் எந்த செல் வகையை வளர்க்க விரும்புகிறோம் என்பதைப் பொறுத்து அவற்றில் நிறைய மாற்றங்களைச் செய்யலாம் மேலும் நாம் செயற்கை வழியில் செல்லலாம் அல்லது இயற்கை பாதையில் செல்லலாம் மற்றும் அவர்கள் எந்த வகையான தொடர்புகளைச் செய்வார்கள் மற்றும் செல் வகையைப் பற்றி மிக நுட்பமான முறையில் இதைச் சொன்னபின் ஒட்டியிருக்கும் செல் வகைக்குள் நான் உங்களிடம் சொன்னேன் நாங்கள் எந்த செல் வகையைப் பற்றி பேசுகிறோம் மீன்ஸ் என்பது அதன் கார்டியாடிக் செல் அதன் கார்டியாடிக் மஸ்ஸிள் அல்லது அதன் ஸ்கெலெட்டல் மஸ்ஸிள் அல்லது அதன் மென்மையான மஸ்ஸிள் இது நியூரானா மற்றும் அவற்றில் என்ன நியூரான்கள் உங்களுக்குத் தெரியும் வெவ்வேறு நியூரான்களுக்கு வெவ்வேறு தேவைகள் உள்ளன சிறப்பு பிரிவில் வரும் அல்லது அதன் லிவர் செல்கள் அதன் பண்கிரேட்டிக் செல்கள் எனவே இந்த பட்டியல் தொடர்ந்து செல்லலாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தனிப்பட்ட செல் வகைகளில் தனிப்பட்ட ஈ எம் உள்ளது இது முரட்டுத்தனமாக மாறும் விஷயங்களை நீங்கள் முரட்டுத்தனமாக அழைக்கலாம் அல்லது நீங்கள் அவர்களை சில மறுபிரசுரம் என்று அழைக்கலாம் அவை மீண்டும் தோற்றம் பெறுகின்றன தோற்றத்திற்கு மீண்டும் மறுபிரசுரம் செய்கின்றன எனவே அதனால்தான் நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்தோம் கேன்சர் பதில் வளர்ச்சி முன்னுதாரணத்தில் உள்ளது ஆனால் இது கேன்சர் செல்களை சிக்க வைக்க ஒரு மேட்ரிக்ஸை உருவாக்கக்கூடிய ஒன்றை நமக்குக் கூறுகிறது எடுத்துக்காட்டாக அவர்கள் அந்த சப்ஸ்ர்டேட் அடித்தவுடன் நீங்கள் அவற்றில் சப்ஸ்ர்டேட் நிரல் செய்யலாம் அது அவற்றில் மரணத்தைத் தூண்டும் இதுபோன்ற விஷயங்கள் நம்மிடம் இருக்க முடியுமா நம் நேரத்தை விட சற்று சத்தமாக யோசிக்க முடியுமா அது பார்ப்பதில் முழு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும் புற்றுநோய் ஒரு மேற்பரப்பு வேதியியல் பார்வையில் இருந்து எனவே இந்த சிந்தனையுடன் இந்த சொற்பொழிவை அடுத்த வாரம் முடிப்பேன் இந்த கதையைத் தொடருவோம்